8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் மூலம் அல்லது இலக்கு CPU பதிவேடுகளில் ஒன்றாகும் எடுத்துக்காட்டு MOV R0 A அங்கு R0 ஆனது A இன் உள்ளடக்கத்தைப் பெறுகிறது MOV A R7 R7 இன் உள்ளடக்கத்தை A பெறுகிறது அதுபோன்று ஒரு மூலத்தை அல்லது இலக்கை CPU பதிவேடாக மாற்றலாம் அறிவுறுத்தல் MOV DPTR 25F5H எனவே DPTR ஜோடி இந்த மதிப்பைப் பெறும் அதனால் DPH 25 மற்றும் DPL F5 ஐப் பெறும் அல்லது DPL DPH போன்ற தனிப்பட்ட பதிவேடுகளாக அணுகலாம் MOV R5 DPL DPL ன் உள்ளடக்கம் R5 க்கு செல்லும் ஒரு எண் இருக்க வேண்டும் அது R5 R4 அல்லது R3 போன்றது எந்த பதிவு எண்ணும் இல்லை என்றால் கமா DPH என்று இருக்கும் எனவே அந்த பதிவேட்டில் DPH பதிவேட்டின் மதிப்பு கிடைக்கும் MOV R4 R7 போன்ற ஒரு அறிவுறுத்தல் இருக்காது இது அனுமதிக்கப்படவில்லை நீங்கள் உண்மையிலேயே தற்போதைய பதிவேடு 7 இன் உள்ளடக்கத்தை பதிவேடு 4 க்கு நகர்த்த விரும்பினால் அதற்கு அதனுடன் தொடர்புடைய நினைவக முகவரியை கொடுக்க வேண்டும் MOV 47 போன்ற ஒன்றை நீங்கள் எழுதலாம் நினைவக இருப்பிடம் 4 நினைவக இருப்பிடம் 7 லின் உள்ளடக்கத்தைப் பெறும் மேலும் உங்கள் நினைவக இருப்பிடங்கள் தற்போதைய பதிவு வங்கியான வங்கி 0 இது பதிவு 7 இன் உள்ளடக்கத்தை பதிவு 4 க்கு மாற்றி விடும் நீங்கள் வேறு சில வங்கிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த இரண்டு நினைவக இருப்பிட முகவரிகளையும் சரியான முறையில் கணக்கிட வேண்டும் பின்னர் அந்த மதிப்புகளை வைக்க வேண்டும் எனவே இந்த வழியில் இந்த அட்ரஸிங் ஐ பதிவேடுகளுக்கு இடையில் உள்ளடக்கத்தை மாற்ற பயன்படுத்தலாம் டிரெக்ட் மோட் தரவை 8 பிட் முகவரி மூலம் குறிப்பிடுகிறோம் வழக்கமாக முகவரிகள் 30 முதல் 7Fh வரை இருக்கும் எனவே நாம் MOV A 70h போல எழுதலாம் நினைவக இருப்பிடம் 70h இன் உள்ளடக்கம் A பதிவேட்டில் மாற்றப்படும் 30 முதல் 7F என்பது நினைவக வரம்பாகும் எனவே டிரெக்ட் மோட் ல் நாம் அவற்றைப் பயன்படுத்தலாம் MOV R040h 40h என்னும் நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை R0 வில் நகலெடுக்கவும் இந்த வழியில் நாம் இதனை செய்ய வேண்டும் இது MOV 0D0h A 0D0h என்பது PSW பதிவாகும் 0D0h என்பது பதிவேடு PSW க்கான சிறப்பு செயல்பாட்டு முகவரி எனவே அக்குமுலேட்டரின் உள்ளடக்கம் அங்கு செல்லும் A இன் உள்ளடக்கம் PSW பதிவேட்டில் இருக்கும் பின்னர் R0 முதல் R7 வரை உள்ளது டிரெக்ட் மோட் ல் உள்ள அடுத்த வழிமுறை MOV A 4 பதிவேட்டை எழுதுவதற்கு பதிலாக நீங்கள் MOV A R4 என்பதை எழுதலாம் இது MOV A 4 க்கு சமம் பின்னர் MOV 72 உள்ளது MOV R7 R6 போலிருக்கும் பின்னர் MOV A 7 உள்ளது இது சரியானது ஆனால் இதனை MOV A R7 என்று நாம் எழுத முடியாது MOV R2 5 இது 5 ஐ R2 இல் வைக்கும் மற்றும் MOV R25 இது RAM 5 இன் உள்ளடக்கத்தை R2 இல் வைக்கிறது இதை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த MOV A R7 இது அனுமதிக்கப்படவில்லை எனவே டிரெக்ட் அட்ரஸிங் மோட் ல் R7 ஐப் பயன்படுத்த முடியாது இந்த ரெஜிஸ்டர் இன்டிரெக்ட் அட்ரஸிங் மோட் யை நீங்கள் பயன்படுத்தலாம் மூலத்தின் அல்லது இலக்கின் முகவரியைப் பதிவேட்டில் குறிப்பிட வேண்டும் நீங்கள் MOV psw 0 என சொல்லலாம் அது பதிவு வங்கி 0 இன் பயன்பாட்டை அமைக்கிறது பின்னர் MOV R0 0x3C என்று சொல்கிறோம் r0 இந்த 3C இன் மதிப்பைப் பெறுகிறது பின்னர் MOV r0 3 இதில் 3 என்னும் மதிப்பை வைக்கிறோம் என்ன நடக்கிறது என்றால் r0 3C ன் மதிப்பைக் கொண்டிருக்கிறது இந்த 3 நினைவக முகவரியாகப் பயன்படுத்தப்படும் பின்னர் இந்த நினைவக முகவரி நாம் இங்கு குறிப்பிட்டுள்ள உள்ளடக்கத்தைப் பெறும் எனவே MOV r0 3 என்னும் வழிமுறையை நாம் செயல்படுத்தும்போது நினைவக இருப்பிடமான 3C 3 என்னும் மதிப்பைப் பெறும் எனவே இந்த நோக்கத்திற்கு R0 மற்றும் R1 பதிவேடுகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் நீங்கள் mov r2 3 போன்ற வேறு எந்த பதிவேட்டையும் பயன்படுத்த முடியாது அது சாத்தியமில்லை R0 மற்றும் R1 போன்றவைகள் சரியான மதிப்புகளுடன் துவக்கப்பட்டுள்ளன என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் முதலில் R0 ஐ அமைப்போம் அதற்கு முதலில் வங்கியை அமைக்கிறோம் பின்னர் அந்த வங்கியில் உள்ள R0 என்னும் பதிவேட்டில் நாம் 3C என்னும் மதிப்பை வைக்கிறோம் பின்னர் இந்த இயக்கத்தை செய்கிறோம் அது உள் நினைவக செயல்பாட்டிற்கானது உள் நினைவகத்தில் இன்டிரெக்ட் மோட் ஐ அணுக முயற்சிக்கும்போது நீங்கள் இதை இப்படி செய்யலாம் நீங்கள் வெளிப்புற நினைவகத்தை இன்டிரெக்ட் மோட் ல் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் நாம் இந்த DPTR பதிவேட்டைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த ஜோடி அறிவுறுத்தல்கள் 9000 என்னும் நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை A என்னும் பதிவேட்டில் வைக்கும் மற்றும் 9000 என்பது ஒரு வெளிப்புற நினைவக இருப்பிடமாகும் முதலில் 9000 வில் உள்ள மதிப்பை அந்த DPTR பதிவேட்டில் வைக்கும் எனவே DPH 90 ஐப் பெறுகிறது DPL 00 ஐப் பெறுகிறது DPTR ஜோடி 9000 h ஐப் பெறுகிறது பின்னர் நாம் MOVX A dptr என்று கூறுகிறோம் இது வெளிப்புற நினைவகமான 9000 லிருக்கும் உள்ளடக்கத்தை அக்குமுலேட்டர் A இல் வைக்கும் உள் நினைவக அணுகலுக்கு MOVX அனுமதிக்கப்படாது இதேபோல் வெளிப்புற நினைவக அணுகலுக்கு MOV அனுமதிக்கப்படாது எனவே இந்த x என்பது ஒரு செயலி வெளிப்புற நினைவகத்தை அணுக முயற்சிக்கும் என்பதைக் குறிக்கும் ரெஜிஸ்டெர் இன்டிரெக்ட் மோட் மூல மற்றும் இலக்கு முகவரிகள் என்பது அடிப்படை முகவரி மற்றும் அக்குமுலேட்டர் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகும் சில நேரங்களில் அக்குமுலேட்டரை ஒரு குறியீடாகப் பயன்படுத்தலாம் இதைச் சொல்வது போல MOV dptr 4000h dptr 4000 ஐப் பெறுகிறது பின்னர் MOV A 5 மற்றும் MOVC A Adptr எனவே A ன் தற்போதைய உள்ளடக்கம் 5 இந்த DPTR மதிப்பு அதில் சேர்க்கப்படும் எனவே அந்த வழியில் நாம் 4005 மதிப்பைப் பெறுவோம் பின்னர் இந்த வெளிப்புற நிரல் நினைவகத்திலிருக்கும் மதிப்பை A பதிவேட்டில் பெறுகிறோம் ஒருவித லுக்கப் அட்டவணைகள் இருக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே என்ன நடக்கிறது என்றால் சில செயல்பாடுகளான f மற்றும் x இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நமக்கு ஒரு அட்டவணை கிடைத்துள்ளது எனவே இது x மற்றும் இது f ஆகும் இது 0 1 2 3 100 வரை சில மதிப்புகளைக் கணக்கிட்டுள்ளோம் அந்த மதிப்புகள் A இல் சேமிக்கப்படுகின்றன இவை தான் வெவ்வேறு மதிப்புகள் நிரலை எழுதும் போது குறியீட்டை தனித்தனியாக எழுதுவதற்கு பதிலாக நாம் செய்வது நினைவகத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வதாகும் பின்னர் இந்த f செயல்பாட்டின் மதிப்புகளை பல்வேறு இடங்களில் எழுதுகிறோம் முதல் இடம் f செயல்பாட்டின் மதிப்பைப் பெற்றுள்ளது அடுத்தில் f உள்ளது அடுத்தது f ஆகும் உதாரணமாக நீங்கள் சொல்லும்போது சில ஃப்ல்டர் செயல்பாட்டில் இந்த சமிக்ஞை மாதிரிகள் ஃப்ல்டர் குணகங்களால் பெருக்கப்படும் ஃப்ல்டர் குணகங்கள் சரி செய்யப்படுகின்றன அவை மாறப்போவதில்லை எனவே அந்த ஃப்ல்டர் குணகங்களை இந்த வகை லுக்கப் அட்டவணையில் சேமிக்க முடியும் இந்த மதிப்புகள் மாறப்போவதில்லை என்பதால் அவைகள் குறியீட்டின் ஒரு பகுதி என்று ஒருவிதத்தில் சொல்லலாம் உங்கள் நிரலில் நீங்கள் எழுதுகிறீர்கள் எனவே இது முக்கிய நிரலைப் பெற்ற பிறகு நிரல்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் இந்த முழு விஷயத்தையும் நிரலாகக் கருதலாம் இப்போது நீங்கள் சில செயல்பாடுகளைச் செய்ய இந்த இருப்பிடங்களின் உள்ளடக்கங்களை அணுக வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட உதாரணம் இங்கே உள்ளது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது வெளிப்புற நினைவக இடத்திலான 4000 முதல் சேமிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 4000 4001 போன்றது ஐந்தாவது மதிப்பை அணுக முயற்சிக்கிறோம் f என்ற மதிப்புடன் இருக்கும் இருப்பிடத்தை அணுக முயற்சிக்கிறோம் என்றால் இந்த 4000 உடன் 5 ஐ சேர்க்கிறோம் இது இந்த குறிப்பிட்ட முகவரிக்கு வரும் பின்னர் MOVC A a dptr இந்த அறிவுறுத்தல் என்ன செய்கிறது dptr உடன் A பதிவேட்டின் மதிப்பு சேர்க்கப்படும் என்பது இந்த முழு விஷயத்திலும் Adptr இல் உள்ளது அது செமாண்டிக்ஸ் என்பதாகும் அதன் மதிப்பு 4005 ஆக மாறுகிறது எனவே நினைவக இருப்பிடம் 4005 ன் உள்ளடக்கம் அக்குமுலேட்டருக்கு வருகிறது இப்படி இந்த இடத்தின் உள்ளடக்கத்தைப் பெறுவீர்கள் வெளிப்புற நினைவகத்தில் வரிசைகளாக சேமிக்கப்பட்டுள்ள இந்த வகை லுக்கப் அட்டவணைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் அதை உங்கள் குறியீட்டில் பயன்படுத்தலாம் அந்த நோக்கத்திற்காக இது சிந்திக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மைக்ரோகண்ட்ரோலர்கள் உட்பொதிக்கப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன பல முறை இந்த வகை நிலைமை நமக்கு கிடைத்துள்ளது நமக்கு சில சிக்கலான செயல்பாடுகள் இருக்கும் ஒவ்வொரு முறையும் அதைக் கணக்கிடுவது கடினம் என்றாலும் அவை வடிவமைப்பு நேரத்தில் ஒரு முறை மட்டுமே கணக்கிடப்படுகின்றன மற்றும் மதிப்புகள் லுக்கப் அட்டவணையாக வைக்கப்படுகின்றன அது குறியீட்டின் ஒரு பகுதியாக மாறும் எனவே அதை செய்ய முடியும் பிறகு அடுத்ததைப் பார்ப்போம் இந்த PC ம் உள்ளது இந்த அடிப்படை முகவரி DPTR அல்லது நிரல் கவுண்டராக இருக்கலாம் அடிப்படை முகவரியாக DPTR இருக்கும் ஒரு உதாரணத்தைக் கண்டோம் இது மற்றொன்று PC தொடர்பாக MOV A 5 1002 1000 க்கு நகரும் நமக்கு MOVC A A PC கிடைத்துள்ளது அது 1008 என்னும் இந்த நினைவக இருப்பிடத்தைக் கொண்டிருக்கும் இதற்கு 1000 தேவைப்படுகிறது இந்த அறிவுறுத்தலை எதிர்கொண்ட பிறகு PC மதிப்பு 1003 ஆகும் எனவே அந்த 1003 உடன் இந்த 5 சேர்க்கப்படும் இது 1008 ஆக மாறும் ஆகவே இந்த 1008 என்னும் தொலைநிலை இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை A பதிவேட்டில் பெறலாம் எனவே இந்த movc அறிவுறுத்தல் உள் குறியீடு நினைவகத்தைப் படிக்க முடியும் அந்த வழியில் அது அங்கிருந்து மதிப்பைப் பெறும் A பதிவேட்டை டிரெக்ட் மற்றும் ரெஜிஸ்டர் மோட் மூலம் அணுகலாம் டிரெக்ட் மற்றும் ரெஜிஸ்டர் மோட் போன்ற இரண்டையும் பயன்படுத்தலாம் இந்த மூன்று வழிமுறைகளும் வெவ்வேறு வகையான குறியீடுகளுடன் ஒரே செயல்பாட்டைக் கொண்டுள்ளன இந்த A பதிவேட்டின் முகவரி E5 இந்த MOV A 00 ஐ நாம் கொண்டிருக்கலாம் அது E5 ஐ 00 ஆல் குறியிடப்பட்டுள்ளது பின்னர் MOV acc 00 h அதுவும் 8500E0 என்ற வேறு வடிவத்தில் குறியிடப்பட்டுள்ளது இதேபோல் இது MOV 0e00 h இது உண்மையில் அக்குமுலேட்டர் போல ஆகும் எனவே e0 என்பது A பதிவேட்டின் முகவரி e0 என்பது A பதிவேட்டின் முகவரியாக இருப்பதால் இவை அனைத்தும் ஒன்றே எனவே இந்த அறிவுறுத்தலும் இந்த அறிவுறுத்தலும் ஒன்றே இது இந்த அறிவுறுத்தலின் செமண்டிக்காகவும் இருக்கிறது இருப்பினும் இங்குள்ள அறிவுறுத்தலின் அளவு 2 பைட் மற்றும் இங்கே மூன்று பைட்டுகள் உள்ளன ஆனால் செமண்டிக்காக அவை ஒரே மாதிரியானவை இதேபோல் இந்த மூன்று அறிவுறுத்தல்களும் MOV C R1 பின்னர் MOV acc r1 மற்றும் MOV 0e0h r1 அவை அனைத்தும் ஒன்றே எனவே e0 என்பது நாம் சொன்னது போல அக்குமுலேட்டர் பதிவேட்டின் முகவரி அந்த வகையில் இவை அனைத்தும் ஒன்றே எனவே இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் ஒரே பொருளைப் பெற்றுள்ளன வேறு சில சிறப்பு செயல்பாடுகள் B பதிவு போன்ற பதிவு செய்யப்பட்டிருக்கும் பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் டிரெக்ட் மோட் ல் இது எப்போதும் பயன்படுத்தப்படலாம் இந்த இரண்டு வழிமுறைகளையும் தனித்தனியாகப் பயன்படுத்தலாம் MOV B 00 h இது 8500F0 குறியீடு பின்னர் mov 0f0h 00 இதுவும் அதே அறிவுறுத்தல் அதே பொருளைக் கொண்டிருக்கும் ஆனால் அவை வெவ்வேறு வடிவங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் b என்பது f0 என குறியிடப்படுகிறது அந்த f0 இங்கே வருகிறது இங்கேயும் அதே விஷயம் இரண்டு வழிமுறைகள் ஒரே பொருளைக் கொண்டிருக்கின்றன பின்னர் P0 முதல் P3 வரை அவற்றை MOV P0 A போன்ற நேரடி முகவரியாகப் பயன்படுத்தலாம் இது ah இந்த P0 பதிவேட்டை 80 ஆக வைத்திருக்க முடியும் p0 பதிவேடு முகவரி 80 h ஐக் கொண்டிருக்கிறது இது F580 பிறகு இந்த அறிவுறுத்தல் இருக்கிறது இதுவும் F580 போன்றே ஆனால் இங்கே h வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் நாம் MOV P0 P1 ஐயும் கொண்டிருக்கலாம் இது P0 80 மற்றும் P1 90 ஆகும் MOV P0 P1 இது 3 பைட் அறிவுறுத்தல் ஆகும் இது போன்ற ஒன்றை நாம் கொண்டிருக்கலாம் இவை இந்த P0 முதல் P3 வரை எனவே அவற்றை நேரடி முகவரிகளாகப் பயன்படுத்தலாம் PCON TMOD PSW போன்ற பிற SFR களும் இந்த இயக்கங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் அக்குமுலேட்டர் B PCON போன்ற அனைத்து சிறப்பு செயல்பாட்டு பதிவுகளும் பெயர் மற்றும் நேரடி முகவரி மூலம் அணுகக்கூடியவை ஆனால் அவை இரண்டும் நேரடி முகவரியாக குறியிடப்பட வேண்டும் அசெம்பளி நிரல் மொழியாக எழுதும் போது நாம் அவற்றை பெயர் அல்லது நேரடி முகவரியாக எழுதுகிறோம் ஆனால் இயந்திர குறியீடு உருவாக்கப்படும் போது அவை நேரடி முகவரிகளாக மட்டுமே குறியிடப்படுகின்றன அது வெளிப்படையானது அடுத்து இமிடியட் அட்ரஸிங் ADD A 3dh என சொல்வது போன்றது அதாவது A பதிவேட்டில் 3dh மதிப்பை சேர்ப்பது எனவே இந்த அறிவுறுத்தல் 2 பைட் அறிவுறுத்தலாகும் அதில் முதல் பைட் ஆப்கோட் அதாவது ADD A கான ஆப்கோட் 24 ஆகும் பின்னர் அவை இமிடியட் ஐ 24 உடன் சேர்க்கின்றன இமிடியட் மதிப்பு ஆப்கோடைப் பின்பற்றும் அது 3d இந்த 3d என்பது இமிடியட் தரவு பின்னர் டிரெக்ட் அட்ரஸிங் ல் MOV R30E8h போன்றவற்றைக் கொண்டிருக்கலாம் அதாவது நினைவக இருப்பிடமான 0E8h இன் உள்ளடக்கம் R3 பதிவேட்டில் வரும் எனவே இது இந்த ஆப்கோட் AB மற்றும் முகவரி EA முகவரியின் மதிப்பு 8 இது இந்த இரண்டாவது பைட்டாக வரும் எனவே இந்த வழியில் டிரெக்ட் அட்ரஸிங் இருக்க முடியும் இது ரெஜிஸ்டர் அட்ரஸிங் போன்ற அறிவுறுத்தல் வடிவமாகும் ஆப்கோட் இருக்கும் மேலும் மூன்று பிட்கள் இருக்கும் அவைகள் பதிவேட்டை அடையாளம் காணும் எனவே இந்த mov a போன்ற அனைத்து அறிவுறுத்தலும் E எனக் கூறும் குறியீட்டைப் பெற்றுள்ளன எனவே இந்த முதல் 5 பிட்கள் சரி செய்யப்பட்டுள்ளன அடுத்த மூன்று பிட்கள் r0 r1 r2 r7 வரை உள்ள பதிவேட்டை அடையாளம் காணும் எனவே இந்த ஆப்கோட் குறியீட்டு முறை இதேபோல் செய்யப்படுகிறது add A மீண்டும் அந்த குறியீட்டை பெற்றுள்ளன மீண்டும் 5 பிட்கள் வரும் இது 2 ஆக மாறும் எனவே இந்த கடைசி உள்ளமைவு வரும் அதில் இந்த பிட்கள் உண்மையில் 0010 என்று இருக்கும் இந்த 4 பிட்கள் 0010 ஆக இருக்கும் அதன் பிறகு நமக்கு 1111 இருக்கும் ஏனெனில் இது R7 எனவே இந்த 3 பிட்கள் 7 ஐ ஒத்திருக்கும் மேலும் இது 00101 அது add A கான ஆப்கோட் எனவே இந்த வழியில் வெவ்வேறு வழிமுறைகளுக்கு வெவ்வேறு குறியீட்டு முறையை வைத்திருக்க முடியும் அவர்களுக்கு சீரான தன்மை கிடைத்துள்ளது எனவே இது இந்த வடிவத்தில் இருக்கும் மறுபுறம் இண் டைரெக்ட் அட்ரஸிங் பதிவேட்டைப் பற்றி பார்ப்போம் R0 மற்றும் r1 போன்ற இரண்டு பதிவேடுகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன எனவே நான் i ஐ 0 க்கு சமமாக அல்லது 1 க்கு சமமாக வைக்கிறேன் முடிவில் r0 அல்லது r1 என்பதை அடையாளம் காண 1 பிட் போதுமானது எனவே நீங்கள் MOV A R1 என்று கூறும்போது அது E7 என குறியிடப்படுகிறது பின்னர் இதேபோல் MOVC A A dptr இது 93 என குறியிடப்படும் MOVC A A PC 83 என குறியிடப்படும் எனவே இந்த வழியில் MOVX DPTR A இருக்கும் இது இந்த விஷயத்தை அணுகும் பின்னர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் கிடைத்துள்ளது ரிலேட்டிவ் அட்ரஸிங் என்பது ஒரு வகை இது ஜம்ப் அறிவுறுத்தலின் பின்னணியில் வருகிறது எனவே இந்த ஜம்ப் அல்லது இந்த JMP அறிவுறுத்தலைக் கண்டால் பொதுவாக இந்த ஜம்ப் செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் எந்த செயலியையும் பார்த்தாலும் அறிவுறுத்தல்கள் தாவலுக்கான சில ஆப்கோட் பின்னர் குதிக்க விரும்பும் முகவரி போன்றவைகளைக் கொண்டிருக்கும் பொதுவான உதாரணம் 8085 இல் jump 2000 H இருப்பதாகக் கூறுகிறது இது நிரல் கவுண்டரை 2000 என்ற மதிப்புடன் வைக்கும் செயல்படுத்தப்படும் அடுத்த வழிமுறை 2000 இடத்தில் சேமிக்கப்பட்ட அறிவுறுத்தலாகும் இந்த jump ல் வெவ்வேறு வகை கொண்ட வகைப்பாடுகள் இருக்கிறது நிபந்தனையுள்ள மற்றும் நிபந்தனையற்ற செயல்பாட்டிலிருந்து ஒரு வகைப்பாடு உள்ளது நாம் jump on 0 jump on not 0 போன்றவற்றைப் பார்த்தோம் குறிப்பு நேரம் 2018 இவைகள் நிபந்தனையுள்ள jump மேலும் JMP போன்ற நிபந்தனையற்ற jump உள்ளன ஜம்பின் மற்றொரு வகைப்பாடு அப்சொலியூட் ஜம்ப் மற்றும் ரிலேட்டிவ் ஜம்ப் போன்றது அப்சொலியூட் ஜம்ப் மற்றும் ரிலேட்டிவ் ஜம்ப் என்றால் என்ன தற்போது நாம் செயல்படுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நாம் நினைவக இடம் 1000 ல் இருக்கிறோம் இங்கிருந்து நான் 1500 இடத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்றால் அங்கே ஒரு ஜம்ப் அறிவுறுத்தலை வைக்கவும் அடுத்த வழிமுறை 1500 இடத்தில் உள்ள அறிவுறுத்தலாகும் செயல்பாடு நன்றாக இருக்கும் இங்கே இலக்கு முகவரி என்ன என்பதை நான் குறிப்பாகச் சொல்கிறேன் இலக்கு முகவரி நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதை செய்வதற்கான மற்றொரு வழி ஜம்ப் பை பிளஸ் 500 என்று சொல்வது தற்போது நான் 1000 வது இடத்தில் இருக்கிறேன் எனவே பிளஸ் 500 என்று சொன்னால் தற்போதைய இருப்பிடத்தைப் பொறுத்தவரை நீங்கள் 500 இடங்களுக்கு முன்னால் செல்கிறீர்கள் இதன் பொருள் 500 இடங்களால் முன்னோக்கிச் செல்வது இதை இயக்கிய பின்பும் விளைவு ஒன்றுதான் இது இந்த முகவரிக்கு தான் வருகிறது ஆனால் நாம் சொல்லும் விதம் வேறு இதேபோல் நீங்கள் ஜம்ப் மைனஸ் 400 என்று சொல்லலாம் இதனை செயல்படுத்தும் போது 600 வது இடத்திற்குச் செல்கிறது அந்த வகையில் நாம் முன்னோக்கி மற்றும் பின்தங்கிய jump ஐச் செய்யலாம் இந்த வகை ஜம்ப் கள் ரிலேட்டிவ் ஜம்ப் கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஜம்ப் கள் இலக்கு முகவரி தற்போதைய முகவரியுடன் ஒப்பிடப்படுகிறது அதாவது எங்கு ஜம்ப் செய்ய வேண்டும் என்பதைச் சொல்கிறோம் இப்போது ஏன் இவை அனைத்தும் இந்த ரிலேட்டிவ் ஜம்ப் பற்றி ஏன் பார்க்கிறோம் ஏனெனில் முக்கியமானது அல்லது பயனுள்ளதாக இருக்கலாம் நான் ஒரு நிரலை எழுதியுள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே ஜம்ப் 1500 போன்ற ஒரு வழிமுறை உள்ளது இந்த நிரல் இடம் 0 இல் தொடங்குகிறது இப்போது இது கணினிகள் பிசிக்கல் நினைவகம் மற்றும் நிரல் நினைவக இருப்பிடம் 0 இலிருந்து ஏற்றப்பட்டதாக கருதுகிறோம் நினைவகம் இருப்பிடம் 0 இலிருந்து நிரல் ஏற்றப்படும் என்று நாம் கருதினால் இந்த ஜம்ப் நல்லது இது இங்கே ஏற்றப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தலுக்கு வரும்போது அது செயல்படுகிறது ஜம்ப் 1500 இது 1500 என்னும் இடத்திற்குச் செல்கிறது ஆனால் அடுத்த முறை நீங்கள் நிரலை இயக்கும்போது இடம் 0 இலிருந்து ஏற்றப்படுவதற்குப் பதிலாக நிரல் 5000 இடத்திலிருந்து ஏற்றப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் நிரல் 5000 இடத்திலிருந்து ஏற்றப்படுகிறது பின்னர் என்ன நடக்கிறது இது 1500 முகவரி இது இனி 1500 இல்லை அடிப்படையில் 6500 ஆகும் எனவே மீண்டும் இந்த நிரலில் இந்த திருத்தம் செய்ய வேண்டும் இது ஜம்ப் 6500 ஆக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அப்சொலியூட் ஜம்ப் ஐ பயன்படுத்துகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு முறையும் நிரல் வேறு முகவரியிலிருந்து ஏற்றப்படும் அப்போது இந்த ஜம்ப் முகவரிகள் மாற்றியமைக்கப்படும் ஆனால் அது ரிலேட்டிவ் ஜம்ப் என்றால் அது தேவையில்லை ஏனென்றால் இங்கே நான் ஜம்ப் 1500 ஐ சொல்லவில்லை நான் சொல்வது ஜம்ப் பை பிளஸ் 500 அதாவது தற்போதைய இருப்பிடத்தைப் பொறுத்தவரை நீங்கள் 500 இடங்களால் முன்னேறுகிறீர்கள் என்பது உண்மை 0 முகவரியுடன் ஒப்பிடும்போது நிரல் வேறு முகவரியிலிருந்து ஏற்றப்பட்டாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது இந்த ரிலேட்டிவ் ஜம்ப் ஐ நிரல் இடமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நிரல் இடமாற்ற செயல்முறைக்கு உதவுகிறது நிரல் வேறு முகவரியிலிருந்து ஏற்றப்படலாம் அடுத்த முறை அது நினைவகத்தில் ஏற்றப்படும் எனவே இந்த ரிலேட்டிவ் ஜம்ப் இவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் இந்த செயலிகள் இந்த ரிலேட்டிவ் ஜம்ப் ஐ அறிமுகப்படுத்தியுள்ளன இதனால் இந்த இடமாற்ற வேலைகளை எளிதாக செய்ய முடியும் எந்தவொரு சிக்கலான அமைப்பையும் பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது இந்த பல பயனர் நிரல்களை நினைவகத்தில் ஏற்ற வேண்டும் எப்போதும் ஒரே முகவரியிலிருந்து நிரல் ஏற்றப்படும் என்பதை உறுதிப்படுத்த முடியாது இந்த ரிலேட்டிவ் ஜம்ப் இப்படி இருக்கும் இது 11 பிட் போன்றது இது ஒரு sjmp அறிவுறுத்தல் sjmp பின்னர் நீங்கள் ஜம்ப் செய்ய விரும்பும் முகவரி இந்த sjmp ன் கட்டமைப்பு என்பது ஆப்கோட் பின்னர் அதைத் தொடர்ந்து வரும் ரிலேட்டிவ் அட்ரஸ் ரிலேட்டிவ் அட்ரஸ் 128 முதல் 127 வரை உள்ள வரம்பில் உள்ளது எனவே நீங்கள் தற்போதைய இடத்திலிருந்து 256 இடங்களுக்குள் செல்லலாம் நீங்கள் அதிகபட்சம் 128 பைட்டுகளுக்குப் பின்னால் செல்லலாம் மேலும் 127 பைட்டுகளில் நீங்கள் முன்னால் வரலாம் இந்த sjmp க்கு இயந்திரக் குறியீடு 80 ஆக இருந்தால் இந்த ரிலேட்டிவ் அட்ரஸ் மைனஸ் 2 ஆக இருக்கலாம் எனவே மைனஸ் 2 FE என குறியிடப்படுகிறது sjmp என்னும் அறிவுறுத்தல் 2 பைட் அறிவுறுத்தலாகும் இந்த அறிவுறுத்தல் இடம் 1000 இல் இருந்தால் 1000 ல் குறியீடு இருக்கும் இது ஆப்கோட் பகுதியாகும் 1001 இடம் ரிலேட்டிவ் அட்ரஸ் பகுதியைக் கொண்டிருக்கும் அது இரண்டாவது பகுதி முதலில் இது இரண்டாவது பைட் இது 1000 இடத்தில் உள்ள நினைவகத்தைப் பார்த்தால் அதில் ஆப்கோட் ன் முதல் பைட் இருக்கும் 1001 இடத்தில் இரண்டாவது பைட் உள்ளது இப்போது அதன் பிறகு PC மதிப்பு 1002 ஆகிறது இப்போது இந்த அறிவுறுத்தலை செயலி எதிர்கொள்ளும் போது PC மதிப்பு 1002 க்கு சமம் எனவே அங்கிருந்து மீண்டும் இங்கு sjmp க்கு செல்ல விரும்புகிறோம் இங்கே 1000 ஆகும் எனவே 1002 இலிருந்து 1000 க்கு செல்ல இரண்டு இடங்களுக்குப் பின்னால் செல்ல வேண்டும் ரிலேட்டிவ் அட்ரஸ் மைனஸ் 2 க்கு சமமாகிறது எனவே அதை குறியிடும்போது முதல் பைட் இந்த sjmp 80 க்கான குறியீடாகவும் இரண்டாவது பைட் மைனஸ் 2 ஆகவும் இருக்கும் ஆகவே இந்த அறிவுறுத்தல் தற்போதைய PC மதிப்பு 1002 ஆக செயல்படுத்தப்படும் போது இந்த மைனஸ் 2 சேர்க்கப்படும் அது போகும் இருப்பிடத்திற்கு 1000 என்றிருக்கும் sjmp இன் குறியீட்டு முறை இதுதான் இந்த அறிவுறுத்தல் 80 FE ஆகவும் FE மதிப்பு மைனஸ் 2 க்கு சமமாகவும் இருக்கும் இதேபோல் வேறு சில அப்சொலியூட் அட்ரஸிங்க இருக்கும் அந்த அப்சொலியூட் அட்ரஸிங் உள்ள sjmp ajmp மற்றும் ljmp வகை வழிமுறைகளைப் பின்னர் பார்ப்போம்